மல்டிபிள் லீனியர் ரெக்ரெஸ்ஸன் குறித்த இந்த விரிவுரைக்கு அனைவரையும் வரவேற்கிறோம் முந்தைய விரிவுரைகளில் ஒரு இண்டிபெண்டன்ட் வேறியபிளை ஒரு டிபெண்டன்ட் வேறியபிளுக்கு எவ்வாறு ரெக்ரெஸ் செய்வது என்பதைக் கண்டோம் குறிப்பாக நாம் இண்டிபெண்டன்ட் மற்றும் டிபெண்டன்ட் வேறியபிளுக்கு இடையில் ஒரு லீனியர் மாடலை உருவாக்கி வருகிறோம் நாம் உருவாக்கிய மாடலை அசஸ் செய்யக்கூடிய பல்வேறு மெசர்களையும் கண்டோம் இந்த விரிவுரையில் இந்த யோசனைகள் அனைத்தையும் ஒரு டிபெண்டன்ட் வேறியபிள் மற்றும் பல இண்டிபெண்டன்ட் வேறியபிள்களை கொண்ட மல்டிபிள் லீனியர் ரெக்ரெஸ்ஸனுக்கு விரிவுபடுத்துவோம் எனவே நான் சொன்னது போல் நம்மிடம் ஒரு டிபெண்டன்ட் வேறியபிள் உள்ளது அதை y ஆல் குறிக்கிறோம் பல இண்டிபெண்டன்ட் வேறியபிள்களை xj என்ற சிம்பலால் குறிக்கிறோம் இங்கு j 1 முதல் p ஆகும் அதாவது p இண்டிபெண்டன்ட் வேறியபிள்கள் உள்ளன அவை டிபெண்டன்ட் வேறியபிளை பாதிக்கும் என நாம் நம்புகிறோம் டிபெண்டன்ட் வேறியபிள் y க்கும் இந்த p இண்டிபெண்டன்ட் வேறியபிள்கள் xj j 1 முதல் p இடையே ஒரு லீனியர் மாடலை உருவாக்க முயற்சிப்போம் பொதுவாக நாம் இந்த லீனியர் மாடலை டிபெண்டன்ட் வேறியபிள் y β0 ஒரு இண்டெர்செப்ட் β1 டைம்ஸ் x1 β2 டைம்ஸ் x2 βp டைம்ஸ் xp வரை என்று சொல்லலாம் இங்கு β1 β2 βp ஸ்லோப்பை குறிக்கும் பராமீட்டர்கள் அல்லது டிபெண்டன்ட் வேறியபிளில் தனிப்பட்ட இண்டிபெண்டன்ட் வேறியபிள்களின் விளைவாகும் கூடுதலாக நம்மிடம் எரர் உள்ளது இந்த எரர் டிபெண்டன்ட் வேறியபிளின் மெசர்மென்ட்டிலுள்ள எரர்களே காரணமாகும் சாதாரண லீஸ்ட் ஸ்கொயர்களில் இண்டிபெண்டன்ட் வேறியபிள்களின் மெசர்மென்ட்கள் சரியாக மெசர் செய்யப்படுகின்றன மற்றும் எந்த எரரும் இல்லை என்று நாம் எப்போதும் கருதுகிறோம் அதேசமயம் டிபெண்டன்ட் வேறியபிளில் சில எரர்கள் இருக்கலாம் அந்த எரர் ε என குறிக்கப்படுகிறது இதன் குவாண்டிடி என்னவென்று நமக்கு தெரியாது இது 0 மீன் மற்றும் கொஞ்சம் அளவு வேரியன்ஸ் கொண்ட ஒரு ரேண்டம் குவாண்டிடி என்று நாம் கருதுகிறோம் நாம் ith சாம்பிள் அதாவது x1 முதல் xp வரை உள்ள மெசர்மென்ட் மற்றும் y உடன் தொடர்புடைய yi ஐ எடுத்துக் கொண்டால் ith சாம்பிள் டிபெண்டன்ட் வேறியபிள் yi β0 β1 x1 i ஆகும் இண்டிபெண்டன்ட் வேறியபிள்களின் ith சாம்பிள் வேல்யூ 1 ஆகும் இதேபோல் x2 y β2 டைம்ஸ் x2 y இங்கு x2 y என்பது ith சாம்பிளின் இரண்டாவது இண்டிபெண்டன்ட் வேறியபிள்களின் வேல்யூவை குறிக்கிறது மேலும் ஒரு எரர் εi எப்சிலன் இது yi இன் மெசர்மென்ட்டை சிதைக்கும் மற்றும் i 1 முதல் n வரை இருக்கும் நம்மிடம் சிறிய n எண்ணிக்கையிலான சாம்பிள்கள் உள்ளன என்று கருதுகிறோம் y இன் தொடர்புடைய x's இன் n சாம்பிள் மெசர்மென்ட்களைப் பயன்படுத்தி β0 β1 β2 βp வரையிலான வேல்யூகள் சிறந்த எஸ்டிமேட்கள் ஆகியவற்றைக் கண்டுபிடிப்பதே நம் நோக்கம் இதைத்தான் நாம் மல்டிபிள் லீனியர் ரெக்ரெஸ்ஸன் ப்ராப்ளம் என்று அழைக்கிறோம் ஏனென்றால் நாம் பல இண்டிபெண்டன்ட் வேறியபிள்கள் கொண்ட ஒரு லீனியர் மாடலை பொருத்துகிறோம் β0 முதல் βp வரையிலான பராமீட்டர்களின் சிறந்த எஸ்டிமேட்களைக் கண்டுபிடிப்பதற்காக சம் ஸ்கொயர் எரர் ஐ மினிமைசேசன் செய்வோம் வெக்டார்கள் மற்றும் மெட்ரிக்ஸைப் பயன்படுத்தி அதை ஒரு கச்சிதமான முறையில் அமைக்க பின்வரும் குறிப்புகளைக் தருகிறோம் வெக்டார் y ஐ டிபைன் செய்வோம் இது y1 முதல் yn வரை டிபெண்டன்ட் வேறியபிளின் அனைத்து n மெசர்மென்ட்களையும் கொண்டுள்ளது மேலும் ஒவ்வொரு அப்சர்வேஷன்களிலிருந்தும் இந்த மெசர்மென்ட்களின் மீன் வேல்யூவை சப்ராக்ட் செய்துள்ளோம் முதலாவதாக உள்ளது டிபெண்டன்ட் வேறியபிள் y1 இன் முதல் சாம்பிள் வேல்யூ எல்லா மெசர்மென்ட்களுக்கும் y இன் மீன் வேல்யூ y̅ குறிக்கிறது எனவே முதல் சாம்பிள் ஆனது முதல் அப்சர்வேஷனின் மீன் ஷிப்ட்டெட் வேல்யூ இந்த வெக்டாரின் இரண்டாவது கோஎஃபீஷியேன்ட் அல்லது இரண்டாவது வேல்யூ இரண்டாவது சாம்பிள் வேல்யூ டிபெண்டன்ட் வேறியபிளின் மீன் வேல்யூ மற்றும் பல நம்மிடம் உள்ள அனைத்து அப்சர்வேஷன்களுக்கும் இதேபோல் செய்ய வேண்டும் எனவே இவை டிபெண்டன்ட் வேறியபிளின் அனைத்து n சாம்பிள்களின் மீன் ஷிப்ட்டெட் வேல்யூகள் ஆகும் இதேபோல் ஒரு மேட்ரிக்ஸ் x ஐ உருவாக்குவோம் அதில் முதல் காலம்ன் மாறி இண்டிபெண்டன்ட் வேறியபிள் 1 உடன் ஒத்திருக்கும் மீண்டும் நாம் செய்வது என்னவென்றால் முதல் இண்டிபெண்டன்ட் வேறியபிளின் சாம்பிள் வேல்யூ எடுத்து முதல் இண்டிபெண்டன்ட் வேறியபிளின் மீன் வேல்யூவை சப்ராக்ட் செய்வதாகும் அதாவது முதல் வேறியபிளுக்கான இந்த அனைத்து n சாம்பிள்களின் மீன் எடுத்து முதல் இண்டிபெண்டன்ட் வேறியபிளின் ஒவ்வொரு அப்சர்வேஷன்களிலிருந்தும் அதைக் சப்ராக்ட் செய்கிறோம் எனவே இங்கே முதல் கோஎஃபீஷியேன்ட் x1 முதல் இண்டிபெண்டன்ட் வேறியபிளின் சாம்பிள் வேல்யூவை குறிக்கும் முதல் இண்டிபெண்டன்ட் வேறியபிளின் சாம்பிள் வேல்யூ முதல் இண்டிபெண்டன்ட் வேறியபிளின் மீன் வேல்யூவை குறிக்கிறது முதல் இண்டிபெண்டன்ட் வேறியபிளின் அனைத்து n மெசர்மென்ட்களுக்கும் இதைச் செய்கிறோம் அதேபோல் இரண்டாவது இண்டிபெண்டன்ட் வேறியபிளிற்கும் இதைச் செய்து இரண்டாவது காலத்தில் வைக்கிறோம் எனவே இது இரண்டாவது இண்டிபெண்டன்ட் வேறியபிளின் முதல் அப்சர்வேஷன் இரண்டாவது இண்டிபெண்டன்ட் வேறியபிளின் மீன் வேல்யூவை குறிக்கிறது மேலும் அனைத்து p இண்டிபெண்டன்ட் வேறியபிள்களுக்கும் இதைச் செய்கிறோம் எனவே இந்த குறிப்பிட்ட மேட்ரிக்ஸ் x ஒரு n xகிராஸ் p மேட்ரிக்ஸாக இருக்கும் n என்பது ரோக்களின் எண்ணிக்கை p என்பது காலம்களின் எண்ணிக்கை ஆகும் முதல் ரோவை முதல் சாம்பிளிற்கான அனைத்து இண்டிபெண்டன்ட் வேறியபிள்களின் முதல் மாதிரி என நீங்கள் பார்க்கலாம் நிச்சயமாக நான் அந்த வேல்யூவை மாற்றியுள்ளோம் இரண்டாவது ரோ இரண்டாவது சாம்பிள் மற்றும் பல ஒவ்வொரு காலமும் ஒரு வேறியபிளை குறிக்கும் எனவே முதல் காலம் முதல் இண்டிபெண்டன்ட் வேறியபிளை குறிக்கிறது மற்றும் கடைசி காலம் pth இண்டிபெண்டன்ட் வேறியபிளை குறிக்கிறது எனவே இதேபோல் நாம் ஒரு வெக்டார் வடிவத்தில் β1 முதல் βp வரை ஒரு ரோ வெக்டார் ஆக β0 தவிர அனைத்து β கோஎஃபீஷியேன்ட்களையும் குறித்து காட்டுவோம் எனவே β1 என்பது முதல் கோஎஃபீஷியேன்ட் βp என்பது pth வேறியபிள் தொடர்புடைய கோஎஃபீஷியேன்ட் ஆகும் எனவே நம்மிடம் β வெக்டார் உள்ளது இது ஒரு p x கிராஸ் 1 வெக்டார் ஆகும் நாய்ஸ் வெக்டார் ε அனைத்து n அப்சர்வேஷன்களுக்கும் ஒத்ததாக ε1 முதல் εn வரை இருக்கும் இப்போது இந்த குறியீட்டை டிபைன் செய்து நம் லீனியர் மாடலை y x β ε வடிவத்தில் எழுதலாம் நாம் β0 ஐ சேர்க்கவில்லை என்பதைக் கவனியுங்கள் நாம் அதை அகற்றியுள்ளோம் நேரடியாக இந்த மீன் சப்ராக்ட் செய்வதன் மூலம் அது எவ்வாறு நடக்கிறது என்பதை நான் உங்களுக்குக் காண்பிப்பேன் ஆனால் இப்போது நீங்கள் அதை எடுத்துக் கொள்ளலாம் ஸ்லோப் பராமீட்டர்களில் மட்டுமே நாம் ஆர்வமாக உள்ளோம் இந்த லீனியர் மாடல் β1 முதல் βp வரை உள்ள ஸ்லோப் பராமீட்டர்களை மட்டுமே உள்ளடக்கியது β0 பராமீட்டரை உள்ளடக்கியது அல்ல ஏனெனில் இந்த மீன் சப்ராக்ட் யோசனையைப் பயன்படுத்தி லீனியர் மாடலில் இருந்து திறம்பட அகற்றப்பட்டது எனவே நம் லீனியர் மாடலை y x β ε என சுருக்கமாக எழுதலாம் மேலும் இந்த கேஸில் இது ஒரு 0 மீன் என்ற எரரை பற்றிய வழக்கமான அஸம்ஷன் செய்கிறோம் ஏனெனில் இது ஒரு மல்டிவேறியேட் வெக்டார் ஆகும் 0 ஒரு வெக்டார் ஆகும் எனவே எதிர்பார்க்கப்படும் ε0 வேல்யூ ε 0 மீன் மற்றும் σ2 ஐடென்டி கொண்ட வேரியன்ஸ் அதாவது கோவாரன்ஸ் மேட்ரிக்ஸ் ஆப் ε கொண்ட ஒரு ரேண்டம் வெக்டாராக கருதப்படுகிறது இந்த வடிவத்தில் σ2 ஐடென்டி என்பது எல்லா எப்சிலன்களும்ε அதாவது ε1 முதல் εn வரை அனைத்துமே ஒரே மாதிரியான வேரியன்ஸ் கொண்டிருக்கின்றன σ2 ஹோமோசெஸ்டாஸ்டிக் அஸம்ப்ஷன் ஆகும் i நாட் ஈக்குவல் டு j i≠ j ஆக இருந்தால் ε1 மற்றும் ε2 ஆகியவை ஒன்றோடொன்று தொடர்பில்லாதவை என்றும் கருதுகிறோம் இந்நிலையில் ε இன் கோவாரன்ஸ் மேட்ரிக்ஸை σ2i என எழுதலாம் இப்போது இந்த அஸம்ப்ஷனின் கீழ் நாம் மேலே சென்று சம் ஸ்கொயர் எரரை குறைக்க β இன் எஸ்டிமேட்களைக் கண்டுபிடிக்க விரும்புகிறோம் என்று கூறலாம் எனவே εTε என்பது அனைத்து n மெசர்மென்ட்களிலும் எரர் ஸ்கொயர்களின் கூட்டுத்தொகை என சுருக்கமாக சொல்லலாம் எனவே இதை விரிவாக்கினால் சுருக்கமாக σεi2i1 முதல் n வரை என எழுதப்பட்டுள்ளது இதைத்தான் நாம் மினிமைஸ் செய்ய விரும்புகிறோம் ஆனால் ε னை y xβ என்று எழுதலாம் எனவே இந்த முழு விஷயத்தையும் நாம் y x β Ty x β என எழுதலாம் β இன் சிறந்த வேல்யூவை கண்டுபிடிப்பதன் மூலம் பன்க்ஷன் ஆப் β வை மினிமைஸ் செய்ய விரும்புகிறோம் எனவே இந்த ஆப்டிமைஷேசன் ப்ராப்ளத்தை சம் ஸ்கொயர் எரரை மினிமைஸ் செய்ய நாம் அமைத்தால் β வை கண்டுபிடிக்கலாம் அப்ஜெக்டிவ் பங்க்ஷன் வித் ரெஸ்பெக்ட் டு β டிபரெண்சியேட் செய்து அதை 0 ஆக அமைப்பதன் மூலம் நாம் பஸ்ட் ஆர்டர் கண்டிஷன்கள் என அழைக்கப்படுவதைப் பெறுகிறோம் இந்த பஸ்ட் ஆர்டர் கண்டிஷன்கள் பின்வரும் லீனியர் ஈகுவேஷன்களின் விளைவாகும் XT X into இன்டு β XTy என நாம் பெறுவோம் இப்போது இது ஒரு p கிராஸ் X என்பது ஒரு n xகிராஸ் p மேட்ரிக்ஸ் என்பதை நினைவில் கொள்க எனவே XTX X ட்ரான்ஸ்போஸ் X என்பது p xகிராஸ் p ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் மல்டிபிள் பை p xகிராஸ் n வெக்டார் ஆகும் அதேபோல் இது வலது புறத்தில் p கிராஸ் 1 ஆகும் எனவே இவை p வேறியபிள்களில் p ஈகுவேஷன்கள் ஆகும் β x இல் உள்ள லீனியர் ஈகுவேஷன்கள் அனைத்தும் அறியப்பட்டது மற்றும் y என்பது அறியப்படுகிறது எனவே வலது புறம் நாம் சில நேரம் x b என மறுபரிசீலனை செய்கிறோம் இது p வேறியபிள் உள்ள லீனியர் ஈகுவேஷன்களின் செட் ஆகும் இது ஒரு இன்வெர்ட்டிபிள் என்றால் எளிதாக தீர்க்க முடியும் எனவே XTX ஒரு ஃபுல் ரேங்க் இன்வெர்ட்டிபிள் மேட்ரிக்ஸ் என்று நாம் கருதுகிறோம் இதன் பொருள் பின்னர் கொஞ்சம் தெளிவாகிவிடும் அது இன்வெர்ட்டிபிள் ஆக இல்லாவிட்டால் நாம் மற்ற விஷயங்களைச் செய்ய வேண்டியிருக்கும் அதை நாம் மீண்டும் மற்றொரு விரிவுரையில் பேசுவோம் ஆனால் தற்போதைக்கு XTX ஒரு என்பது ஒரு ஸ்கொயர் இன்வெர்ட்டிபிள் மேட்ரிக்ஸ் என்று நாம் கருதுவோம் இது ஒரு ஃபுல் ரேங்க் மேட்ரிக்ஸ் ஆகும் பின்னர் நீங்கள் இந்த லீனியர் ஈகுவேஷன்களை a 1b எடுத்து அதாவது சரியாக XTX inverse XTy என β̂ ற்கு எளிதாக தீர்வு காணலாம் எனவே கோஎஃபீஷியேன்ட் வெக்டார் β̂ இந்த விஷயத்தால் கண்டுபிடிக்கப்படுகிறது இது சம் ஸ்கொயர் எரர்கள் நாம் எழுதிய இந்த அப்ஜெக்டிவ் பங்க்ஷன் ஆகியவற்றைக் மினிமைஸ் செய்யும் சொல்யூஷன் ஆகும் எனவே β1 கிடைத்தவுடன் ஸ்லோப் பராமீட்டர்கள் β0 ஐ மீன் வேல்யூ ஆப் y மீன் வெக்டார் XT டைம்ஸ் ஸ்லோப் பராமீட்டர் என மதிப்பிடலாம் இது யுனிவேரியேட் கேஸை போல உள்ளது அதாவது β0 y̅ x̅ into β1 என்று நம்மிடம் இருப்பதைப் கவனியுங்கள் நீங்கள் பார்க்கக்கூடிய அளவுக்கு இது மிகவும் ஒத்திருக்கிறது ஸ்லோப் பராமீட்டர்களுக்கான சொல்யூஷனையும் நீங்கள் β̂1 என்பது SXY SXX யுனிவேரியேட் கேஸுடன் ஒப்பிடலாம் XTY SXY யையும் XTX SXX யையும் குறிக்கிறது யுனிவேரியேட் கேஸில் SXY SXX மல்டிவேரியேட் கேஸில் டிவிஷன் இன்வெர்ஸ் ஆக குறிக்கப்பட்டுள்ளது என்பதைக் கவனியுங்கள் எனவே நீங்கள் XTX இன்வெர்ஸ் XTY பெறுவீர்கள் எனவே இது மேட்ரிக்ஸ்கள் மற்றும் வெக்டார்கள் என்பதைத் தவிர யுனிவேரியேட் கேஸுக்கான சொல்யூஷனிற்கு இது மிகவும் ஒத்திருப்பதை நீங்கள் காணலாம் எனவே நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் நீங்கள் வெறுமனே மேட்ரிக்ஸ் டைம்ஸ் இன்வெர்ஸ் டைம்ஸ் ஒரு வெக்டார் என பிரிக்க முடியாது இது ஸ்லோப் பராமீட்டர் β க்கு ஒரு சொல்யூஷன் ஆகும் இறுதியாக 1 1 1 என்ற கான்ஸ்டன்ட் வேல்யூவுடன் X வெக்டார் பெருக்குதல் மூலமும் β0 மற்றும் β1 ஐ மதிப்பிடலாம் ஆனால் நான் அந்த அணுகுமுறையைப் பயன்படுத்தவில்லை ஏனெனில் மீன் சப்ராக்ட் அணுகுமுறை ஸ்லோப் பராமீட்டர்கள் ஆன β0 மற்றும் β̂ β எஸ்டிமேட் செய்வதற்கு மிகச் சிறந்த அணுகுமுறையாகும் ஏனெனில் இது டோட்டல் லீஸ்ட் ஸ்கொயர் எனப்படும் மற்றொரு கேஸுக்கும் பொருந்தும் ஆக்குமெண்டேஷன் அணுகுமுறை சாதாரண லீஸ்ட் ஸ்கொயர்ஸ் க்கு மட்டுமே செல்லுபடியாகும் டோட்டல் லீஸ்ட் ஸ்கொயர்ஸ்களுக்கு நீங்கள் இதைப் பயன்படுத்த முடியாது அதை நாம் பின்னர் பார்ப்போம் எனவே முதலில் ஸ்லோப் பராமீட்டரின் எஸ்டிமேட்களைப் பெறுவதற்கு மீன் சப்ராக்ட் வழியைப் பயன்படுத்துகிறேன் அதன் பிறகு எஸ்டிமேஷன் ஆப் β0 ஐ பின்பற்றுகிறேன் இப்போது இந்த β பராமீட்டர்களின் ப்ராப்பர்ட்டீஸ்களையும் நீங்கள் பெறலாம் X வெக்டார் வேல்யூ ஆப் β̂ β என்று நாம் காட்டலாம் அதாவது இது ஒரு யுனிவேரியேட் கேஸை போலவே ஒரு பக்கச்சார்பற்ற எஸ்டிமேட் ஆகும் மேலும் β̂ வேரியன்ஸையும் நாம் பெறலாம் இந்த கேஸில் இது ஒரு கோவாரன்ஸ் மேட்ரிக்ஸ் ஏனெனில் இது ஒரு வெக்டார் மேலும் கோவாரன்ஸ் மேட்ரிக்ஸ் σ2 டைம்ஸ் XTX இன்வெர்ஸ் என்பதை நாம் காட்டலாம் இப்போது மீண்டும் நீங்கள் திரும்பிச் சென்று யுனிவேரியேட் கேஸைப் பார்க்கலாம் அங்கு வேரியன்ஸ் ஆப் ஸ்லோப் பராமீட்டர் β1 σ2 by SXX இந்த கேஸில் σ2 into XTX இன்வெர்ஸ் எனவே XTX SXX ஐ குறிக்கிறது σ2 என்பது டிபெண்டன்ட் வேறியபிள்களை சிதைக்கும் ஏரரின் வேரியன்ஸ் சில நேரம் நம்மிடம் ப்ரியோரி அறிவு இருக்கலாம் Refer Time 1335 பெரும்பாலான சந்தர்ப்பங்களில் σ2 இன் இந்த வேல்யூவை நாம் அறிய முடியாமல் போகலாம் எனவே டேட்டாவிலிருந்து σ2 ஐ மதிப்பிட வேண்டும் இதை எவ்வாறு பெறுவது என்பதைக் காண்பிப்போம் இந்த இரண்டு பராமீட்டர்கள் உண்மையானவை முதல் பராமீட்டர் எஸ்டிமேட் ஆப் ஸ்லோப் பராமீட்டர்ஸ் β1 அன்பயாஸ்ட் என்று கூறுகின்றன எனவே β̂ ட்ரூ வேல்யூ β வின் ஒரு அன்பயாஸ்ட் எஸ்டிமேட்டர் ஆகும் இதை எல்லா லீனியர் எஸ்டிமேட்டர்களிடமும் நீங்கள் காட்டலாம் ஏனெனில் β̂ y இன் லீனியர் பங்க்ஷன் 1XT என்பது மேட்ரிக்ஸைத் தவிர வேறில்லை என்பதைக் கவனியுங்கள் இது அடிப்படையில் y மெசர்மென்ட்களை மல்டிபிளை செய்யும் எனவே β̂ மெசர்மென்ட்களின் லீனியர் காம்பினேஷன் ஆக இன்டர்பிரட் செய்யப்படுகிறது எனவே இது ஒரு லீனியர் எஸ்டிமேட்டர் என்று அழைக்கப்படுகிறது அத்தகைய அனைத்து லீனியர் எஸ்டிமேட்டர்களிடையேயும் β̂ குறைந்தபட்ச வேரியன்ஸ் கொண்டுள்ளது என்பதை நாம் காட்டலாம் ஆகையால் இது ப்ளூ எஸ்டிமேட்டர் அல்லது சிறந்த லீனியர் அன்பயாஸ்ட் எஸ்டிமேட்டர் என்று அழைக்கப்படுகிறது இது நீல நிறம் சிறந்த லீனியர் அன்பயாஸ்ட் எஸ்டிமேட்டர் என்பதை குறிக்கிறது சிறந்தது என்றால் அது குறைந்தபட்ச வேரியன்ஸ் கொண்டிருக்கும் என்று பொருள்படும் இப்போது நான் கூறியது போல் நாம் டேட்டாவிலிருந்து σ2 எஸ்டிமேட் செய்யலாம் அந்த σ2 எஸ்டிமேட் என்பது வேறொன்றுமில்லை நீங்கள் லீனியர் மாடலை பொருத்திய பிறகு லீனியர் மாடலில் இருந்து ith சாம்பிளுக்கான பிரடிக்டட் வேல்யூவை எடுத்து ரெஸிடுவல் yi ŷi ஐ கணக்கிடலாம் அது மெசர்ட் வேல்யூ ith சாம்பிளின் பிரடிக்டட் வேல்யூ கண்டுபிடித்து அதை ஸ்கொயர் செய்து சாத்தியமான அனைத்து n சாம்பிள்களின் கூட்டுத்தொகை எடுத்து பின் n p 1 ஆல் வகுக்கப்படுகிறது மீண்டும் யுனிவேரியேட் கேஸை நினைவு படுத்தினால் அங்கு டினாமினேட்டர் என்பது n 2 ஆக இருந்தது இங்கே நீங்கள் n p 1 ஐக் கொண்டிருக்கிறீர்கள் ஏனெனில் நீங்கள் p 1 பராமீட்டர்களை பொருத்துகிறீர்கள் அதாவது p ஸ்லோப் பராமீட்டர்கள் 1 o செட் பராமீட்டர் எனவே n மெசர்மென்ட்களில் p1 எஸ்டிமேட்களைப் பெறுவதற்கு எடுத்து கொள்ளப்படுகிறது மீதமுள்ள விஷயங்கள் டிகிரீஸ் ஆப் பிரீடம் அல்லது ரெஸிடுவல்களில் உள்ள வேறியபிலிட்டி மட்டுமே அவை மீதமுள்ள n p 1 மெசர்மென்ட்களால் கண்டுபிடிக்கப்படுகிறது அதனால்தான் நீங்கள் n p 1 ஆல் டிவைட் செய்கிறீர்கள் அதேசமயம் நீங்கள் யுனிவேரியேட் கேஸில் n 2 ஆல் டிவைட் செய்திருப்பீர்கள் ஏனெனில் நீங்கள் அங்கு இரண்டு பராமீட்டர்களை மட்டுமே எஸ்டிமேட் செய்கிறீர்கள் எனவே நாம் இங்கே கொடுத்த ஒவ்வொரு டெரிவேஷன்களிலும் யுனிவேரியேட் ரெக்ரெஸ்ஸன் பிராப்ளம் மற்றும் மல்டி லீனியர் ரெக்ரெஸ்ஸன் பிராப்ளத்திற்கும் இடையே ஒன் டு ஒன் சிமிலாரிடி இருப்பதை நீங்கள் காணலாம் இப்போது எரர் வேரியன்ஸ் σ ஹாட்டை மதிப்பிட்டவுடன் நீங்கள் திரும்பிச் சென்று ஒவ்வொரு ஸ்லோப் பராமீட்டர்களுக்கும் கான்ஃபிடன்ஸ் இன்டர்வல்களை உருவாக்கலாம் ட்ரூ ஸ்லோப் பராமீட்டர் இந்த கான்ஃபிடன்ஸ் இன்டர்வெல்லில் உள்ளது கான்பிடன்ஸ் இன்டர்வெல்லை 1 α என தேர்வு செய்யலாம் இதில் α லெவல் ஆப் சிக்னிபிகன்ஸ் ஐ குறிக்கிறது எனவே α 0 05 என்று சொன்னால் 1 α 0 95 ஐ குறிக்கும் எனவே அது 95 சதவீத கான்பிடன்ஸ் இன்டர்வெல்லாக இருக்கும் அதற்கேற்ப fit டிஸ்ட்ரிபியூஷன் n வித் n p 1 டிகிரீஸ் ஆப் பிரீடம் இல் இருந்து கிரிட்டிக்கல் வேல்யூவை கண்டுபிடிப்பேன் இது fi டிஸ்ட்ரிபியூஷனில் இருந்து கிடைக்கும் அப்பர் கிரிட்டிக்கல் வேல்யூ α பை 2 ப்ராப்பபிலிட்டி வேல்யூவை குறிக்கிறது வளைவில் கீழுள்ள ப்ராப்பபிலிட்டி பகுதி α 2 வேல்யூவிற்கு அப்பாற்பட்டதாகும் எனவே n p 1 என்பது டிகிரீஸ் ஆப் பிரீடத்தை குறிக்கிறது இது யுனிவேரியேட் கேஸில் n 2 ஆக இருந்திருக்கும் இது மிகவும் ஒத்ததாக இருக்கும் எனவே கொடுக்கப்பட்ட எந்த ஒரு α விற்கும் βj விற்கான கான்பிடன்ஸ் இன்டர்வெல்லை இந்த குறிப்பிட்ட பார்முலாவை பயன்படுத்தி கணக்கிட முடியும் மேலும் இங்கே SE of β̂j ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஆப் எஸ்டிமேட் ஆப் β̂j குறிக்கிறது மேலும் இது டைகோனால் எலிமெண்ட் ஆக வழங்கப்படுகிறது டைகோனால் எலிமெண்ட் மூலம் σ2 இங்கே எஸ்டிமேட் ஆக மாற்றப்பட்டது எனவே ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஆப் எஸ்டிமேடட் பராமீட்டர் β̂j யை எஸ்டிமேடட் வேல்யூ ஆப் σ மல்டிப்ளை பை டைகோனால் எலிமெண்ட் ஆப் XTX யை பயன்படுத்தி கணக்கிட்டுள்ளோம் எனவே நாம் என்ன செய்துள்ளோம் என்றால் டைகோனால் எலிமெண்ட் ஆப் கோவேரியன்ஸ் மேட்ரிக்ஸ் ஆப் β பராமீட்டர்களை பொருத்துகிறோம் இது டைகோனால் எலிமெண்ட்டை குறிக்கிறது ஸ்கொயர் ரூட் ஆப் டைகோனால் எலிமெண்ட் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஆப் எஸ்டிமேடட் வேல்யூ ஆப் β வை குறிக்கிறது இது இந்த கான்ஃபிடன்ஸ் இன்டர்வெல்லை கட்டமைக்கப் பயன்படுகிறது எனவே இவை ஒவ்வொன்றையும் நீங்கள் காணக்கூடிய டேட்டாகளிலிருந்து கணக்கிடலாம் மற்றும் நீங்கள் கட்டமைக்க முடியும் இப்போது கான்ஃபிடன்ஸ் லெவல் ஐ எஸ்டிமடட் பராமீட்டர் β சிக்னிபிகன்ட்டா அல்லது இன்சிக்னிபிகன்ட்டா என்பதை டெஸ்ட் செய்ய பின்னர் பயன்படுத்தப்படலாம் இப்போது y மற்றும் ŷ y ஹாட் இடையிலான கோரிலேஷன்களையும் நாம் கணக்கிடலாம் இது லீனியர் மாடலில் இருந்து பிரடிக்டட் வேல்யூ மெசர்ட் வேல்யூவை ஒத்திருக்கிறதா அல்லது நெருக்கமாக தொடர்புடையதா என்பதை உங்களுக்குக் கூறுகிறது எனவே பொதுவாக நாம் மெசர்ட் வேல்யூவுக்கும் பிரடிக்டட் வேல்யூவுக்கும் இடையில் ஒரு லயன் ஐ வரைந்து இந்த விஷயங்கள் 45 டிகிரி லயனில் விழுமா என்பதைப் பார்ப்போம் அவ்வாறு விழுந்தால் fit நல்லது என்று நாம் நினைக்கிறோம் இதைச் செய்வதற்கான மற்றொரு வழி y மற்றும் ŷ க்கு இடையிலான கோரிலேஷன் கோயபிசியன்ட்டை கண்டுபிடிப்பது இது yi y̅ மல்டிபிளை பை ŷi y̅ அனைத்து குவாண்டிடிகளின் கூட்டுத்தொகை டிவைடட் பை ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் இன் y மற்றும் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் இன் ŷ பயன்படுத்தி கண்டுபிடிக்கப்படுகிறது அது நார்மலைசேஷன் இற்கு உரியது யுனிவேரியேட் கேஸுக்கு செய்ததைப் போலவே கோயபிசியன்ட் ஆப் டிடெர்மினேஷன் R2 ரையும் நாம் பயன்படுத்தலாம் R2 ஐ 1 சம் ஸ்கொயர் எரர் சம் ஸ்கொயர் டோட்டல் என நாம் கணக்கிடலாம் மொத்த ஸ்கொயர் பிழை நியூமேரேட்டர் yi ŷi ரெஸிடுவல் ஸ்கொயர் டிவைடட் பை yi y̅ ஸ்கொயர் ஆகும் இது அடிப்படையில் y இன் வேரியன்ஸ் ஆகும் எனவே நாம் 1 இதை எடுத்துக் கொண்டு உண்மையில் இன்டிபெண்டண்ட் வேறியபிள்களைப் பயன்படுத்துவதன் மூலம் நாம் ஒரு சிறந்த fit பெற முடியுமா என்பதைக் காட்டலாம் நாம் மிகச் சிறந்த fit ஐப் பெற்றிருந்தால் நியூமேரேட்டர் 0 க்கு நெருக்கமாகவும் R2 ஸ்கொயர் 1 க்கு நெருக்கமாகவும் இருக்கும் மறுபுறம் x's இன் ஏதேனும் x இன் காரணமாக நாம் fit ஐ மேம்படுத்தவில்லை என்றால் நியூமேரேட்டர் கிட்டத்தட்ட டினாமினேட்டரிற்கு சமமாக இருக்கும் இது 0 க்கு நெருக்கமாக இருக்கும் முன்போல் நல்ல லீனியர் fit குறிக்க R2 இன் வேல்யூ 1 க்கு நெருக்கமாக இருக்கும் R2 0 க்கு நெருக்கமான வேல்யூவாக இருந்தால் அது fit நல்லதல்ல என்பதைக் குறிக்கிறது டிகிரீஸ் ஆப் பிரீடத்தை கணக்கில் கொள்ள அட்ஜஸ்டட் R2 வேல்யூவும் நாம் கணக்கிடலாம் நியூமேரேட்டரில் n p 1 டிகிரீஸ் ஆப் பிரீடம் உள்ளது அதேசமயம் டினாமினேட்டரில் n 1 டிகிரீஸ் ஆப் பிரீடம் உள்ளது எனவே நாம் ஒரு அட்ஜஸ்டட் R2 கண்டுபிடிக்கலாம் அது SSE டிவைடட் பை பொருத்தமான டிகிரீஸ் ஆப் பிரீடம் ஆகும் இதை நாம் ஒரு டிகிரீஸ் ஆப் பிரீடத்தின் காரணமான எரர் என்று நாம் கூறலாம் அதேசமயம் டினாமினேட்டர் எரரை குறிக்கிறது ஏனென்றால் நாம் o செட் பராமீட்டரை மட்டுமே பொருத்தினோம் அங்கு n 1 டிகிரீஸ் ஆப் பிரீடம் உள்ளது இது டிகிரீஸ் ஆப் பிரீடம் ஒன்றிற்கான எரர் எனவே இதுவும் R2 பயன்படுத்துவதற்குப் பதிலாக ஒரு நல்ல இண்டிகேட்டர் ஆகும் நாம் R2 அட்ஜஸ்டட் வேல்யூவை பயன்படுத்தலாம் இவை அனைத்தும் யுனிவேரியேட் லீனியர் ரெக்ரெஸ்ஸன் ப்ராப்ளத்துடன் மிகவும் ஒத்தவை ஆகும் எனவே நாம் R2 ஐ சரிபார்த்து வேல்யூகள் 1 ஒன்றுக்கு நெருக்கமானதா என்பதைப் பார்க்கலாம் அது அப்படி இருந்தால் லீனியர் மாடல் டேட்டாவை fit செய்ய நல்லது என்று சொல்லலாம் ஆனால் அது உறுதிப்படுத்தும் டெஸ்ட் அல்ல லீனியர் ரெக்ரெஸ்ஸன் யுனிவேரியேட் லீனியர் ரெக்ரெஸ்ஸன் போன்றவற்றில் நாம் செய்தது போல ரெஸிடுவல் ப்ளாட் செய்ய வேண்டும் அதையே நாம் இப்போது செய்யப் போகிறோம் எனவே பொருத்தப்பட்ட மாதிரி போதுமானதா அல்லது அதை மேலும் குறைக்க முடியுமா என்பதை நாம் கண்டுபிடிக்கப் போகிறோம் இது மேலும் குறைக்கப்பட்டது என்றால் என்னவென்று இப்போது நாம் விளக்குவோம் யுனிவேரியேட் கேஸில் ஒரே ஒரு இண்டிபெண்டன்ட் வேறியபிள் மட்டுமே உள்ளது ஆனால் இங்கே பல இண்டிபெண்டன்ட் வேறியபிள்கள் உள்ளன எல்லா இண்டிபெண்டன்ட் வேறியபிள்களும் y இல் ஒரு விளைவைக் கொண்டிருக்கவில்லை சில இண்டிபெண்டன்ட் வேறியபிள்கள் பொருத்தமற்றதாக இருக்கலாம் எனவே ஒரு குறிப்பிட்ட இண்டிபெண்டன்ட் வேறியபிள் ஒரு விளைவைக் கொண்டிருக்கிறதா என்பதைக் கண்டறிய முயற்சிக்கும் ஒரு வழி அதனுடன் தொடர்புடைய கோஎஃபீஷியேன்ட்டை டெஸ்ட் செய்வது ஆகும் ஒவ்வொரு கோஎஃபீஷியேன்ட்டிற்கும் கான்பிடன்ஸ் இன்டர்வெல்லை நாம் ஏற்கனவே டிபைன் செய்துள்ளோம் என்பதைக் கவனியுங்கள் கான்பிடன்ஸ் இன்டர்வெல்லில் 0 உள்ளதா என பார்க்கலாம் அப்படி இருந்தால் இந்த கேஸில் அதன் தொடர்புடைய இண்டிபெண்டன்ட் வேறியபிள் டிபெண்டன்ட் வேறியபிளில் சிக்னிபிகன்ட் விளைவைக் கொண்டிருக்கவில்லை என்று நாம் கூறலாம் அதை நாம் கைவிடலாம் அல்லது நாம் F டெஸ்ட் என்று அழைப்பதைச் செய்யலாம் யுனிவேரியேட் ரெக்ரெஸ்ஸன் ப்ராப்ளத்தில் செய்ததை போலவே ரெடூஸ்ட் மாடலை விட ஃபுல் மாடல் சிறந்ததா என்பதை நாம் டெஸ்ட் செய்கிறோம் ரெடூஸ்ட் மாடல் இண்டிபெண்டன்ட் வேறியபிள்களை கொண்டிருக்கவில்லை ஆனால் ஃபுல் மாடல் அனைத்துமே அல்லது சில இண்டிபெண்டன்ட் வேறியபிள்கள் கொண்டு இருக்கலாம் நீங்கள் பல வகையான டெஸ்ட்களை செய்யலாம் இதை நாம் செய்வோம் எனவே கான்ஸ்டன்ட் இண்டெர்செப்ட் பராமீட்டர் மட்டுமே கொண்ட ரெடூஸ்ட் மாடலானது அனைத்து இண்டிபெண்டன்ட் வேறியபிள்கள் அல்லது சில இண்டிபெண்டன்ட் வேறியபிள்கள் கொண்ட ஃபுல் மாடலுக்கு மாறாக ஒரு நல்ல பிட் ஆ என்பதை நாம் டெஸ்ட் செய்ய முடியும் இங்கே நாம் ஒரு குறிப்பிட்ட கேஸை கருத்தில் கொள்வோம் அங்கு நாம் ரெடூஸ்ட் மாடல் கொண்டிருக்கும் கேஸிற்கான F டெஸ்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கொண்டு ஃபுல் மாடலுடன் ஒப்பிடுகிறோம் ரெடூஸ்ட் மாடலானது k பராமீட்டர்கள் கொண்டது என நாம் கருத்தில் கொள்வோம் குறிப்பாக இங்கே ரெடூஸ்ட் மாடலை ஒரே ஒரு பராமீட்டர் மட்டுமே கொண்டதாக கருதுவோம் அதாவது கான்ஸ்டன்ட் இண்டெர்செப்ட் மட்டுமே நம்மிடம் உள்ளது அதாவது எந்தவொரு இண்டிபெண்டன்ட் வேறியபிள்களையும் நாம் சேர்க்க மாட்டோம் இண்டெர்செப்ட் உட்பட அனைத்து இண்டிபெண்டன்ட் வேறியபிள்கள் கொண்ட ஃபுல் மாடலுடன் அதை ஒப்பிடுவோம் எனவே ரெடூஸ்ட் மாடல் ஆனது o செட் பராமீட்டர் மட்டுமே கொண்டுள்ளது மற்றும் அவற்றில் இண்டிபெண்டன்ட் வேறியபிள்கள் இல்லை ஃபுல் மாடல் அனைத்து இண்டிபெண்டன்ட் வேறியபிள்கள் மற்றும் இண்டெர்செப்ட் பராமீட்டரை கொண்டுள்ளதாக நாம் கருதுகிறோம் எனவே ரெடூஸ்ட் மாடலில் நாம் எஸ்டிமேட் செய்யும் பராமீட்டர்களின் எண்ணிக்கை 1 மட்டுமே எனவே k 1 ஃபுல் மாடல் கேஸில் நம்மிடம் அனைத்து இண்டிபெண்டன்ட் வேறியபிள்கள் அதாவது p இண்டிபெண்டன்ட் வேறியபிள்கள் உள்ளன எனவே ஃபுல் மாடலில் p 1 பராமீட்டர்களை நாம் எஸ்டிமேட் செய்கிறோம் எனவே நாம் செய்வது என்னவென்றால் ஒரு பொருத்தத்தை நிகழ்த்துவதோடு சம் ஸ்கொயர் எரர்கள் கணக்கிடுவதும் ஆகும் இது y இன் மெசர்ட் வேல்யூ மற்றும் பிரடிக்டட் வேல்யூவுக்கும் உள்ள டிஃபரெண்ஸ் தவிர வேறில்லை எனவே முதலில் o செட் அல்லது இண்டெர்செப்ட் பராமீட்டர் மட்டுமே கொண்ட மாடலை எடுத்துக்கொண்டு எஸ்டிமேட் செய்வோம் நிச்சயமாக இந்த கேஸில் y̅ சிறந்த எஸ்டிமேட் ஆக இருக்கும் நாம் சம் ஸ்கொயர் எரரை கணக்கிடுவோம் அது டிபெண்டன்ட் வேறியபிள்களின் மெசர்ட் மெசர்மென்ட்களின் வேரியன்ஸ் ஆகும் பிறகு நாம் எல்லா பராமீட்டர்கள் இண்டிபெண்டன்ட் வேறியபிள்கள் ஆகியவற்றைக் கொண்ட ஒரு லீனியர் ரெக்ரெஸ்ஸன் செய்வோம் இந்த கேஸில் நாம் பிரடிக்டட் y மற்றும் y க்கு இடையிலான டிஃபரெண்ஸ் கணக்கிட்டு ஃபுல் மாடலின் SSE எனப்படும் சம் ஸ்கொயர் எரர்களை எடுத்துக் கொள்வோம் எனவே ரெடூஸ்ட் மாடலுடன் ஒப்பிடும்போது ஃபுல் மாடலை ஏற்றுக்கொள்ள விரும்புகிறோமா என்பதை ஒப்பிட்டுப் பார்க்க விரும்பும்போது நாம் என்ன செய்கிறோம் என்றால் சம் ஸ்கொயர் எரர்களில் உள்ள டிஃபரெண்ஸ் எடுத்துக் கொள்ளுங்கள் ஃபுல் மாடலில் அதிக பராமீட்டர்கள் இருப்பதால் ரெடூஸ்ட் மாடலின் சம் ஸ்கொயர் எரர்கள் ஃபுல் மாடல் சம் ஸ்கொயர் எரர்களை விட அதிகமாக இருக்கும் ஆகையால் நீங்கள் சிறந்த பொருத்தம் பெறுவீர்கள் எனவே பொருத்தத்தின் டிஃபரெண்ஸ் என்பது ரெடூஸ்ட் மாடல் பொருத்தம் மற்றும் ஃபுல் மாடல் பொருத்தம் ஆகியவற்றுக்கு இடையேயான சம் ஸ்கொயர் எரர்களில் உள்ள டிஃபரெண்ஸ் ஆகும் இது நியூமேரேட்டர் டிவைடட் பை டிகிரீஸ் ஆப் பிரீடம் ஆகும் ஃபுல் மாடல் p 1 பராமீட்டர்கள் p இண்டிபெண்டன்ட் வேறியபிள்கள் o செட் ஆகும் ஆனால் இந்த குறிப்பிட்ட கேஸில் ரெடூஸ்ட் மாடல் 1 பராமீட்டரை மட்டுமே கொண்டிருப்பதைக் கவனியுங்கள் எனவே k 1 ஆகும் எனவே டிகிரீஸ் ஆப் பிரீடம் p ஆக இருக்கும் எனவே இந்த சம் ஸ்கொயர் எரர்களில் உள்ள டிஃபரன்ஸ்ஸை நீங்கள் p ஆல் டிவைட் செய்கிறீர்கள் டினாமினேட்டர் ஃபுல் மாடலின் சம் ஸ்கொயர் எரர்கள் ஆகும் அது n p 1 டிகிரீஸ் ஆப் பிரீடம் கொண்டிருக்கும் ஏனெனில் p 1 பராமீட்டர்கள் பொருத்தப்பட்டுள்ளன எனவே டிகிரீஸ் ஆப் பிரீடம் மொத்தம் மெசர்மென்ட்களின் எண்ணிக்கை n p 1 ஆகும் ஆகவே நாம் சம் ஸ்கொயர் எரர்களை நாம் டினாமினேட்டரில் டிகிரீஸ் ஆப் பிரீடம் கொண்டு டிவைட் செய்கிறோம் பிறகு இந்த ரேஷியோவை டிபைன் செய்தபடி எடுத்துக்கொள்கிறோம் அது உங்கள் F ஸ்டாட்டிஸ்டிக் ஆகும் இப்போது நல் ஹைபோதேசிஸை நிராகரிக்க நிராகரிக்க விரும்பினால் அல்லது இந்த மாற்றீட்டிற்கு எதிராக நல் ஹைபோதேசிஸை டெஸ்ட் செய்ய விரும்பினால் α லெவல் ஆப் சிக்னிபிகன்ஸ்க்கு டெஸ்ட் கிரைடீரியா காணலாம் F டிஸ்ட்ரிபியூஷன் இல் இருந்து நாம் அதை எடுத்துக்கொள்வோம் இந்த குறிப்பிட்ட கேஸில் நியூமேரேட்டர் டிகிரீஸ் ஆப் பிரீடம் p 1 k இது சரியாக p ஆக இருக்கும் மற்றும் டினாமினேட்டர் டிகிரீஸ் ஆப் பிரீடம் n p 1 ஆகும் மற்றும் லெவல் ஆப் சிக்னிபிகன்ஸ் α வை நாம் பயன்படுத்தி F டிஸ்ட்ரிபியூஷன் இல் இருந்து கிரிட்டிக்கல் வேல்யூ போன்ற டெஸ்ட் கிரைடீரியாவை கணக்கிடுகிறோம் பிறகு நாம் டெஸ்ட் ஸ்டாட்டிஸ்டிக்கை கிரிட்டிக்கல் வேல்யூவோடு ஒப்பிடுகிறோம் டெஸ்ட் ஸ்டாட்டிஸ்டிக் இந்த லெவல் ஆப் சிக்னிபிகன்ஸில் கிரிட்டிக்கல் வேல்யூவை மீறினால் நல் ஹைபோதேசிஸை நாம் நிராகரிக்கிறோம் அதாவது ஃபுல் மாடல் சிறந்த தேர்வு என்றும் இண்டிபெண்டன்ட் வேறியபிள்கள் ஒரு டிஃபரன்ஸ்ஸை ஏற்படுத்தும் என்றும் கூறுவோம் இது R பன்க்ஷன் வழங்கும் ஒரு ஸ்டாண்டர்ட் விஷயம் இண்டிபெண்டன்ட் வேறியபிள்கள் இல்லாத ரெடூஸ்ட் மாடல் மற்றும் மல்டி லீனியர் ரெக்ரெஸ்ஸனில் அனைத்து இண்டிபெண்டன்ட் வேறியபிள்கள் கொண்ட ஃபுல் மாடலுக்கும் இடையிலான இந்த குறிப்பிட்ட ஒப்பீடு ஆகும் நிச்சயமாக நீங்கள் வெவ்வேறு ரெடூஸ்ட் மாடல்களைத் தேர்வுசெய்து ஃபுல் மாடலுடன் ஒப்பிடலாம் எடுத்துக்காட்டாக இண்டிபெண்டன்ட் வேறியபிள்களில் ஒன்றை மட்டும் விட்டுவிட்டு ரெடூஸ்ட் மாடலை நீங்கள் எடுக்கலாம் எனவே அது p பராமீட்டர்களை கொண்டிருக்கும் அதை ஃபுல் மாடலுடன் ஒப்பிட்டு அந்த இண்டிபெண்டன்ட் வேறியபிளை சேர்ப்பது ஒரு டிஃபரன்ஸ் ஏற்படுத்துமா இல்லையா என்பதை தீர்மானிக்க மீண்டும் ஒரு டெஸ்ட் செய்யலாம் எனவே நீங்கள் எந்த ஸ்டேஜில் இருக்கிறீர்கள் என்பதைப் பொறுத்து இந்த வகையான காம்பினேஷன் செய்ய முடியும் மேலும் இது சீக்வன்சியல் மெத்தெட் பார் சப்செட் செலக்ஷன் என அழைக்கப்படுவதில் பயன்படுத்துகிறோம் இது விரிவுரையில் பின்னர் விவாதிக்கப்படும் ஆனால் அடிப்படையில் R பன்க்ஷன்கள் ரெடூஸ்ட் மாடல்களுக்கும் இண்டிபெண்டன்ட் வேறியபிள்கள் இல்லாத ஃபுல் மாடலுக்கும் ஒரு ஒப்பீட்டை மட்டுமே வழங்குகின்றன இந்த யோசனைகளை மறுபரிசீலனை செய்ய ஒரு எளிய எடுத்துக்காட்டுக்கு செல்லலாம் எனவே இந்த கேஸில் பிரைஸ் டேட்டா என்று அழைக்கப்படுபவை நம்மிடம் உள்ளன அங்கு ஒரு குறிப்பிட்ட ரெஸ்டாரன்ட்டின் உணவு மற்றும் பிற அஸ்த்தெடிக்ஸ் களை ரேட் செய்ய வாடிக்கையாளர்கள் கேட்கப்படுகிறார்கள் மேலும் குறிப்பிட்ட டின்னரிற்கான விலையும் இந்த ரெஸ்டாரன்ட் டேட்டாவிகளுக்கு பெறப்பட்டது Refer Time2815 இந்த ரெஸ்டாரன்ட்களின் லொகேஷன் நியூயார்க்கில் ஒரு குறிப்பிட்ட தெருவின் வெஸ்ட்சைட் இருந்தாலும் சரி ஈஸ்ட்சைட் இருந்தாலும் சரி பொதுவாக நியூயார்க் வெஸ்ட்சைட் கொஞ்சம் ஏழ்மையானது ஈஸ்ட்சைட் கொஞ்சம் பணக்காரர்களை கொண்டது எனவே ரெஸ்டாரன்ட்டின் லொகேஷனும் பிரைஸை பாதிக்கும் என குறிக்கிறது பீப்பிள்களிடம் இந்த நான்கு இண்டிபெண்டன்ட் வேறியபிள்கள் கொண்ட டேட்டா பெறப்பட்டது குவாலிட்டி ஆப் ஃபுட் டெகர் மற்றும் சர்வீஸ் இவை அனைத்தும் வாடிக்கையாளர்களால் ரேட் செய்யப்பட்டது மற்றும் இந்த ரெஸ்டாரன்ட்டின் லொகேஷன் மற்றும் அந்த ரெஸ்டாரன்ட்டில் வழங்கப்பட்ட டின்னர் பிரைஸும் எடுத்துக் கொள்ளப்பட்டது எனவே குவாலிட்டி ஆப் ஃபுட் சர்வீஸ் லெவல் இவை அனைத்தும் ரெஸ்டாரன்ட்டின் பிரைஸில் மிகவும் நேரடி தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று நீங்கள் எதிர்பார்க்கலாம் மேலும் y மற்றும் இண்டிபெண்டன்ட் வேறியபிள்கள் x1 முதல் x4 வரை ஒரு லீனியர் மாடல் உருவாக்கப்பட்டது எனவே நாம் ஒரு மாடலை உருவாக்குவதற்கு முன்பு வழக்கம் போல் ஒரு ஸ்கேட்டர் பிளாட் மற்றும் விஷுவலைசேஷன் செய்கிறோம் இங்கே உங்களிடம் பல இண்டிபெண்டன்ட் வேறியபிள்கள் இருப்பதால் y மற்றும் x1 க்கு இடையில் ஒரு ஸ்கேட்டர் பிளாட் மட்டும் இல்லை எடுத்துக்காட்டாக இந்த கேஸில் பிரைஸ் y ஆகும் இந்த குறிப்பிட்ட பிளாட் y வெர்சஸ் x1 கோரிலேஷன் அல்லது ஸ்கேட்டர் பிளாட் பார் y வெர்சஸ் x1 அல்லது y வெர்சஸ் ஃபுட் அல்லது பிரைஸ் வெர்சஸ் ஃபுட் ஐ குறிக்கிறது இரண்டாவது பிரைஸ் வெர்சஸ் டெகரின் ஒரு ஸ்கேட்டர் பிளாட் ஆக இருக்கும் மூன்றாவது பிரைஸ் வெர்சஸ் சர்வீஸ் இன் ஸ்கேட்டர் பிளாட் ஆகும் கடைசியாக இருப்பது பிரைஸ் வெர்சஸ் லொகேஷன் ஸ்கேட்டர் பிளாட் ஆகும் அதேபோல் நீங்கள் இங்கே ஃபுட் வெர்சஸ் டெகர் இடையில் ஒரு ஸ்கேட்டர் பிளாட் உருவாக்கலாம் மற்றும் ஃபுட் வெர்சஸ் சர்வீஸ் போன்ற பல பிளாட்டுகள் செய்யலாம் நாம் ஃபுட் டெகர் சர்வீஸ் லொகேஷன் போன்ற வேறியபிள்கள் அனைத்தையும் இண்டிபெண்டன்ட்டாக கருதினாலும் இந்த வேறியபிள்களை நாம் தேர்ந்தெடுக்கும் போது அவை உண்மையிலேயே இண்டிபெண்டன்ட்டாக இல்லாமல் இருக்கலாம் இந்த இண்டிபெண்டன்ட் வேறியபிள்கள் இடையில் இன்டெர்டிபெண்டென்சிஸ் இருக்கக்கூடும் அவை ரெக்ரெஸ்ஸன் ப்ராப்ளத்திற்கு வழிவகுக்கும் நாம் எபெக்ட் ஆப் கோலீனியாரிட்டி என்று அழைப்பதைப் பின்னர் பார்ப்போம் ஆனால் ஒரு ஸ்கேட்டர் பிளாட் இண்டிபெண்டன்ட் வேறியபிள்கள்களுக்கு இடையில் சில டிபெண்டென்சிஸ் இன்டெர்டிபெண்டென்சிஸ் ஆகியவற்றை வெளிப்படுத்தக்கூடும் எனவே எடுத்துக்காட்டாக ஃபுட் மற்றும் டெகர் இடையிலான ஸ்கேட்டர் பிளாட்டை பார்த்தால் அது கம்ப்ளீட்லி ரேண்டம்லி டிஸ்ட்ரிபியூட்டட் ஆக தெரிகிறது இதில் எந்தவிதமான கோரிலேஷன் இருப்பதாக தெரியவில்லை இருப்பினும் ஃபுட் மற்றும் சர்வீஸ் மிகவும் ஸ்டராங்லி கோரிலேட்டட் என தெரிகிறது ஃபுட் மற்றும் சர்வீஸ் இடையே ஒரு லீனியர் ரிலேஷன்ஷிப் இருப்பதாகத் தெரிகிறது எனவே இந்த இரண்டு வேறியபிள்களையும் நீங்கள் இன்கிளுட் செய்ய வேண்டிய அவசியமில்லை அது உண்மை என்று நாம் பின்னர் பார்ப்போம் ஆனால் இதில் ஒரு ஸ்கேட்டர் பிளாட் சில சுவாரஸ்யமான அம்சங்களை வெளிப்படுத்துகிறது இப்போது நாம் மேலும் சென்று பிரைஸ் மற்றும் ஃபுட் மற்றும் டெகர் இடையில் உள்ள ஒரு லீனியர் மோட் ஸ்கேட்டர் பிளாட்டால் சுட்டிக்காட்டப்பட்டதாக தெரிகிறது நாம் மேலும் சென்று ஒன்றை உருவாக்குவோம் இந்த டேட்டா செட்டிற்கு R பங்க்ஷன் lm ஐப் பயன்படுத்தினால் கிடைக்கும் அவுட்புட்டை ஆராய்வோம் இந்த அவுட்புட்டை R இலிருந்து பெறுவோம் இது இண்டெர்செப்ட் டெர்ம் 24 02 என சொல்லும் மற்றும் ஸ்லோப் பராமீட்டர்கள் கோஎஃபீஷியேன்ட் மல்டிபிளையிங் ஃபுட் 1 5 கோஎஃபீஷியேன்ட் மல்டிபிளையிங் டெகர் 1 9 மற்றும் பல கிடைக்கும் இது ஒவ்வொரு கோஎஃபீஷியேன்ட்டிற்கும் ஸ்டாண்டர்ட் எரர் மற்றும் ஆஃப்செட் பராமீட்டர் அதாவது σ வேல்யூ பார் எஸ்டிமேட்டட் குவாண்டிடீஸ் களை உங்களுக்கு வழங்குகிறது இது p வேல்யூஸ் என அழைக்கப்படும் பிராப்பபிலிடி வேல்யூஸும் உங்களுக்கு வழங்குகிறது கவனிக்கவும் p வேல்யூ மிகக் குறைவாக இருந்தால் இந்த கோஎஃபீஷியேன்ட் சிக்னிபிகன்ட் ஆகும் இதற்கு லோயர் வேல்யூ வை என்று நாம் எடுத்துக்கொள்ள முடியாது இதைவிட எந்த குறைந்த வேல்யூவும் கரெஸ்பாண்டிங் கோஎஃபீஷியேன்ட் 0 இலிருந்து சிக்னிபிகன்ட்லி டிஃபரண்ட் என குறிக்கிறது எனவே இந்த கேஸில் முதல் மூன்று மிகக் குறைந்த p வேல்யூகளைக் கொண்டிருக்கின்றன எனவே அவை சிக்னிபிகன்ட் ஆனவை ஆனால் சர்வீஸ்க்கு அதிக p வேல்யூ உள்ளது எனவே இந்த கோஎஃபீஷியேன்ட் இன்சிக்னிபிகன்ட் என்பதைக் குறிக்கிறது இது கிட்டத்தட்ட 0 என குறிக்கிறது நீங்கள் ஈஸ்ட்டை பார்த்தால் இந்த இண்டிபெண்டன்ட் லொகேஷன் பராமீட்டர் மிகக் குறைந்த p வேல்யூவை கொண்டிருக்கவில்லை ஆனால் 0 03 என்பது மிக மோசமான வேல்யூ இல்லை எனவே இது சிக்னிபிகன்ட் தான் நீங்கள் 0 025 லெவல் ஆப் சிக்னிபிகன்ஸ் எடுத்துக் கொண்டால் மட்டுமே அது இன்சிக்னிபிகன்ட் ஆகும் நீங்கள் 0 1 அல்லது 0 05 ஐ எடுத்துக் கொண்டால் இந்த ஈஸ்ட் இந்த கோஎஃபீஷியேன்ட் சிக்னிபிகன்ட் ஆக இருக்கும் என்று நீங்கள் கருதுவீர்கள் இதுதான் இந்த ஸ்டார் சுட்டிக்காட்டுகிறது எனவே இப்போது நாம் மேலும் சென்று F வேல்யூவையும் பார்க்க முயற்சிப்போம் F ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஃபுல் மாடல் இன்டர்செப்ட்டை மட்டுமே பயன்படுத்தும் ரெடூஸ்ட் மாடலுடன் ஒப்பிடும்போது உண்மையில் சிக்னிபிகன்ட் என்று கூறுகிறது இதன் பொருள் கான்ஸ்டன்ட் மாடல் நல்லதல்ல என்பதாகும் இந்த வேறியபிள்களை இன்கிளுட் செய்வது சிறந்த பிட் கொடுக்கும் அல்லது பிரைஸின் விளக்கத்தை அளிக்கும் எனவே நீங்கள் உண்மையில் இதை இன்கிளுட் செய்ய வேண்டும் நீங்கள் அனைத்தையும் இன்கிளுட் செய்ய வேண்டுமா அல்லது அவற்றில் சிலவற்றை மட்டுமே இன்கிளுட் செய்ய என நாம் கண்டுபிடிக்க பல்வேறு வகையான டெக்ஸ்ட்களைச் செய்யலாம் இந்த குறிப்பிட்ட கேஸில் நாம் என்ன செய்தோம் என்றால் மாடலை இந்த இண்டிபெண்டன்ட் வேறியபிள்கள் இல்லாத கான்ஸ்டன்ட் மாடலுடன் ஒப்பிட்டுப் பார்க்கிறோம் அல்லது இந்த வேறியபிள்கள் அனைத்தையும் உள்ளடக்கிய மாடலுடன் ஒப்பிடுகிறோம் நான் இந்த இரண்டு ஒப்பீடுகள் மட்டுமே செய்துள்ளோம் ரெடூஸ்ட் மாடல் ஆனது இண்டெர்செப்ட்டார் மட்டுமே கொண்ட ஒன்றாகும் மேலும் ஃபுல் மாடல் ஆனது இண்டெர்செப்ட் மற்றும் நான்கு இண்டிபெண்டன்ட் வேறியபிள்கள் ஆகியவற்றைக் கொண்ட ஒன்றாகும் இதனால் p வேல்யூ அதனுடைய கரஸ்பாண்டிங் F ஸ்டாட்டிஸ்டிக் ஐ அளிக்கிறது எனவே பிரைஸை விளக்குவதில் இந்த இண்டிபெண்டன்ட் வேறியபிள்களை இன்கிளுட் செய்வது முக்கியம் என்று நாம் சொல்கிறோம் ஆனால் அவை அனைத்தும் தேவையில்லை என்று மேலும் ஆராயும்போது மாறக்கூடும் எனவே இது நாம் பெற்ற கரஸ்பாண்டிங் பிட் ஆகும் ஸ்லோப் பராமீட்டர் பார் சர்வீஸ்க்கு உரிய கான்ஃபிடன்ஸ் இன்டர்வெல்லில் இருந்து நான் சொல்வது போல் இது இன்சிக்னிபிகன்ட் என்றால் இதை நாம் அகற்றலாம் ஒருவேளை இதை நீக்கிவிட்டு பிட்ஐ முயற்சி செய்யலாம் தற்போதைக்கு இதை உண்மையில் அகற்றிவிட்டு fit ஐ முயற்சிப்போம் நாம் அதை செய்துள்ளோம் நாம் இப்போது ஃபுட் டெகர் மற்றும் ஈஸ்ட் மட்டுமே இன்கிளுட் செய்து மீண்டும் ரெக்ரெஸ்ஸன் செய்துள்ளோம் ரெக்ரெஸ்ஸனில் R2 ஸ்கொயர் வேல்யூ என்று அழைக்கப்படுவது கணிசமாக மேம்படுத்தப்படவில்லை ஆனால் குறைக்கப்படவில்லை மற்றும் F வேல்யூ சிக்னிபிகன்ட் ஆக நாம் பெறுகிறோம் நாம் மற்ற பராமீட்டர்களுக்கான அதிகமாகவோ அல்லது குறைவாகவோ அதே கோஎஃபீஷியேன்ட்கள் இண்டெர்செப்ட் மற்றும் ஸ்லோப் பராமீட்டர்கள் பெறுகிறோம் இது பிரடிக்சன் ஆப் y க்கு x3 எந்த வேல்யூவும் சேர்க்கவில்லை என்பதை இது குறிக்கிறது இதற்கான காரணம் சர்வீஸ் வெர்சஸ் ஃபுட் ஸ்கேட்டர் பிளாட்டை நீங்கள் பார்த்தால் அவை நாம் கூறியது போல ஸ்டராங்லி கோரிலேட்டட் ஆக இருக்கும் ஆகையால் பிரைஸை விளக்குவதற்கு ஃபுட் அல்லது சர்வீஸ் இவற்றில் ஏதேனும் ஒன்று மட்டுமே இன்கிளுட் செய்ய வேண்டும் இரண்டுமே இன்கிளுட் செய்வது சரியானதல்ல இந்த கேஸில் சர்வீஸ் அகற்றப்படுகிறது ஆனால் நீங்கள் ஃபுட் வேறியபிளை நீக்கிவிட்டு பிரைஸ் டெகர் சர்வீஸ் மற்றும் ஈஸ்ட் இடையில் பிட் ஐ முயற்சி செய்யலாம் மேலும் இதில் ஃபுட் தக்கவைத்து சர்வீஸ் நீக்கிய பின் கிடைத்தது போல நல்ல ரெக்ரெஸ்ஸனை நீங்கள் காண்பீர்கள் R ஸ்கொயர் வேல்யூ மற்றும் F ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் லீனியர் மாடலுடன் நாம் செல்ல முடியும் என்பதைக் குறிக்கிறது ஆனால் லீனியர் மாடலா இல்லையா என்பதை முடிவு செய்வதற்கு ஸ்டாண்டர்ட்டைஸ்ட் ரெஸிடுவல் பிளாட்டை மேலும் ஆராய வேண்டும் ரெஸிடுவல்களில் எந்த பேட்டர்ன் னும் இருக்கக்கூடாது எனவே உண்மையில் நாம் ரெஸிடுவல் பிளாட்டை செய்வோம் இங்கே நாம் ஸ்டாண்டர்ட்டைஸ்ட் ரெஸிடுவல்களை எடுத்து பிரடிக்டட் பிரைஸ் வேல்யூ அல்லது பிட்டட் வேல்யூ என அழைக்கப்படுவதற்கு எதிராக பிளாட் செய்துள்ளோம் இது ŷi என்பதை நினைவில் கொள்ளுங்கள் ŷi க்கு ஒரே ஒரு வேறியபிள் உள்ளது எனவே நீங்கள் ஒரே ஒரு பிளாட் மட்டுமே உருவாக்க வேண்டும் மேலும் ரெட் லயன் களில் காட்டப்பட்டுள்ள ஸ்டாண்டர்ட்டைஸ்ட் ரெஸிடுவல்களுக்கான கான்பிடன்ஸ் இன்டர்வெல் மற்றும் இந்த இன்டர்வெல்லுக்கு வெளியே உள்ள எதையும் அவுட்லயர்ஸ் ஐ குறிக்கிறது எடுத்துக்காட்டாக 56 சாம்பிள் எண் 48 சாம்பிள் எண் 30 மற்றும் 109 மற்றும் பல பாசிபிள் அவுட்லயர்ஸ்களாக இருக்கலாம் ஆனால் ஸ்டாண்டர்ட்டைஸ்ட் ரெஸிடுவல்களில் எந்த பேட்டர்னும் இல்லை இது இந்த பௌண்டரி க்குள் ரேண்டம் ஆக பரவுகிறது எனவே எந்த பேட்டர்னும் இல்லாததால் ஒரு லீனியர் பிட் ஏற்றுக்கொள்ளக்கூடியது என நாம் சொல்லலாம் இங்கே குவாலிட்டி ஆப் பிட் காட்டப்பட்டுள்ளது எனவே ஆக்சுவல் பிரைஸ் அதாவது மெசர்ட் வேல்யூ வெர்சஸ் ŷi பிரடிக்டட் வேல்யூ இங்கே காட்டப்பட்டுள்ளது மற்றும் ஒரு லீனியர் மாடல் டேட்டாவை நியாயமான முறையில் விளக்குகிறது கடைசி விஷயம் என்னவென்றால் நாம் இந்த அவுட்லயர்ஸ்களை வைத்திருக்கிறோம் பிட் ஐ மேம்படுத்த விரும்பினால் நீங்கள் அவற்றை அகற்ற விரும்புவீர்கள் அதாவது பௌண்டரியிலிருந்து வெகு தொலைவில் உள்ள அவுட்லயர்ஸ்களை நாம் அகற்ற விரும்புவோம் என்று சொல்லலாம் எடுத்துக்காட்டாக நீங்கள் 56 ஐ அகற்றி மல்டிபிள் லீனியர் ரெக்ரெஸ்ஸன் அவுட்லயர்ஸ் இல்லாத வரை மீண்டும் மீண்டும் செய்யலாம் இது R ஸ்கொயர் மதிப்பு மற்றும் பொருத்தத்தின் குவாலிட்டியை இன்னும் கொஞ்சம் மேம்படுத்தும் இதை நாங்கள் செய்யவில்லை உங்களுக்கான பயிற்சியாக விட்டுவிடுகிறோம் எனவே நாங்கள் செய்திருப்பது என்னவென்றால் எதுவெல்லாம் யுனிவேரியேட் ரெக்ரெஸ்ஸன் மல்டி லீனியர் ரெக்ரெஸ்ஸன் ஆக நீட்டிக்க செல்லுபடியாகும் என்பதை பார்த்திருக்கிறோம் ஸ்கேலார் தவிர ஏனென்றால் அவற்றை கரஸ்பாண்டிங் வெக்டார் மற்றும் மேட்ரிக்ஸ் ஆக மாற்றி பயன்படுத்தினோம் அங்கே வேரியன்ஸ் ஆக இருந்தது இங்கே கோவேரியன்ஸ் மேட்ரிக்ஸாக மாறும் மற்றும் அங்கு உள்ளே ஸ்கேலார் மற்றும் வெக்டார் இங்கே ஒரு மீன் ஸ்கேலார் மற்றும் மீன் வெக்டார் ஆகலாம் எனவே நீங்கள் ஒன் டு ஒன் கரெஸ்பாண்டென்ஸ் காண்பீர்கள் ஆனால் ரெஸிடுவல் ப்ளாட் இன்டர்பிரட்டேஷன் ஆப் கான்பிடன்ஸ் இன்டர்வல் பார் β இவை அனைத்திற்கும் F ஸ்டாட்டிஸ்டிக் அதிகமாகவோ அல்லது குறைவாகவோ ஒத்திருக்கிறது மல்டிபிள் லீனியர் ரெக்ரெஸ்ஸனில் நாம் புரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால் பல இண்டிபெண்டன்ட் வேறியபிள்கள் உள்ளன அவை அனைத்தும் ரெலெவன்ட் ஆக இருக்காது நாம் ஒரு சப்செட் மட்டுமே எடுக்க முடியும் நான் உண்மையில் சப்செட் செலெக்ஷனை ஒரு தனி விரிவுரையில் கையாளுவேன் தற்போதைக்கு இர்ரெலெவன்ட் இண்டிபெண்டன்ட் வேறியபிள்களை அடையாளம் காணும் பொருட்டு கோஎஃபீஷியேன்ட் இன் மீது ஒரு சிக்னிபிகன்ஸ் டெஸ்ட் செய்துள்ளோம் ஆனால் இதைவிட சிறந்த அணுகுமுறைகள் உள்ளன அதை பின்வரும் விரிவுரைகளில் காண்போம்